உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திட்டத்தில் நாம் தொடரலாம் நாம் அநோவாவைத் தொடருவோம் அநோவா என்பது மாறுபாடு பகுப்பாய்வே தவிர வேறில்லை இது மிகவும் சக்தி வாய்ந்தது நாம் அநோவாவில் அதிக நேரம் செலவிடப்போகிறோம் நாம் பல வினாக்களைச் செய்வோம் நான் சொன்னது போல் ஒரு வழி அநோவா இரு வழி அநோவா மூன்று வழி அநோவா மற்றும் பல உள்ளன பல மென்பொருள் தொகுப்புகளில் உண்மையில் அநோவாவின் பெரிய வேறுபட்ட வழிகளைச் செய்ய முடியாது ஆனால் நாம் அடிப்படை அணுகுமுறை மூலம் அதை செய்ய போகிறோம் எனவே அநோவாவில் இல் நாம் மாறுபாட்டு அளவைகளைப் பார்க்கிறோம் பின்னர் F சோதனையைப் பயன்படுத்துகிறோம் எனவே F என்றால் என்ன இடை குழு மாறுபாட்டு அளவை வகுத்தல் உள் குழு மாறுபாட்டு அளவை உள் குழு மாறுபாட்டு அளவையை நாம் எப்போதும் பிழை என்று அழைக்கிறோம் எனவே இடை குழு என்பது ஒவ்வொரு குழுவின் அல்லது ஒவ்வொரு சிகிச்சையின் அல்லது ஒவ்வொரு மருந்தின் அல்லது ஒவ்வொரு இயக்குபவரின் அல்லது ஒவ்வொரு கருவியின் மற்றும் அதைப்போன்றவற்றின் விளைவு ஆகும் எனவே உள் குழு என்பது நான் பல முறை செய்யும்போது என்னிடம் சில மாறுபாடுகள் இருக்கும் பிழை என்னவென்று நான் பார்க்கிறேன் இந்த F ஐ நாம் கணக்கிடும்போது அது F சோதனை புள்ளிவிவரம் என்று அழைக்கப்படுகிறது அதை நாம் அட்டவணையுடன் ஒப்பிட்டு கணக்கிட்ட F மதிப்பு அட்டவணை மதிப்பை விட குறைவாக உள்ளதா என்று பார்க்கிறோம் அது குறைவாக இருந்தால் இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க மாட்டோம் அது அதிகமாக இருந்தால் இன்மை கருதுகோளை நிராகரிப்போம் எனவே இங்கே பொதுவாக இன்மை கருதுகோளானது 1 இன் மாறுபாட்டு அளவை 2 இன் மாறுபாட்டு அளவை 3 இன் மாறுபாட்டு அளவையாக இருக்கும் இதுதான் இன்மை கருதுகோள் மற்றும் மாற்று என்பது சமமாக இருக்கக்கூடாது நாம் தொடருவோம் நாம் என்ன செய்வோம் எனில் நாம் நிறைய வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை கணக்கிடுகிறோம் உங்களுக்கு நினைவிருந்தால் முந்தைய நிகழ்வில் நாம் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையை கணக்கிட்டோம்பிறகு குழுக்களுக்கிடையில் அல்லது வர்க்கங்களின் இடை மாதிரி கூட்டுத்தொகையை கணக்கிட்டோம் பிறகு வர்க்கங்களின் உள் கூட்டுத்தொகையைக் கணக்கிட்டோம் அதன் பிறகு நாம் அநோவா அட்டவணையை உருவாக்கினோம்பின்னர்F விகிதத்தை கணக்கிட்டோம் எனவே மற்றொரு வினாவினைப் பார்ப்போம் இப்போது இந்த வினாவினைப் பார்ப்போம் ஆண் மற்றும் பெண் பங்கேற்பாளர்களுக்கான சராசரி குரல் சுருதி எனவே நம்மிடம் ஆண்களிடமிருந்து 3 தரவுகளும் பெண்ணிலிருந்து 3 தரவுகளும் உள்ளன இது ஒரு சிறிய தரவு எனவே வெளிப்படையாககட்டின்மை கூறுகள் குறைவாக உள்ளது எனவே அட்டவணையில் உள்ள F மிக அதிகமாக இருக்கும் உதாரணமாக இந்த குறிப்பிட்ட நிகழ்வில்நீங்கள் 2 மற்றும் 2 வகையான விஷயங்களைப் பார்த்தால் F மதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அட்டவணையை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் நீங்கள் இப்போது பார்ப்பதுபோல்F மதிப்புகள் மிக அதிகமாக உள்ளன குறிப்பாக உங்களுக்கு குறைந்த அளவு கட்டின்மை கூறுகள் இருக்கும்போதுமற்றும் நீங்கள் அதிக அளவு கட்டின்மை கூறுகளோடு செல்லும்போது நீங்கள் சிறிய F ஐப் பெறுவீர்கள் எனவே எப்போதும் அதை நினைவில் கொள்ளுங்கள்பெரிய தரவு தொகுப்பை வைத்திருப்பது நல்லது ஆனால் இங்கே நமக்கு சிக்கல் உள்ளது3 ஆண்களின் சராசரி குரல் சுருதி சேகரிக்கப்பட்டுள்ளது 3 பெண்களின் சராசரி குரல் சுருதி சேகரிக்கப்பட்டுள்ளது நிறைய மாறுபாடுகள் உள்ளன நீங்கள் பார்ப்பதுபோல் உங்களுக்குத் தெரியும்87 150 120 என்பவை மாறுபாடாக இருக்கலாம் அது அவர்களின் உடல்நிலை காரணமாக அல்லது சற்று முன்பு அவர்கள் சாப்பிட்ட உணவு காரணமாக மற்றும் வானிலை அதுபோன்ற காரணமாக இருக்கலாம் உண்மையில் அதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் உடல்ரீதியான மற்றும் உளவியல்ரீதியான காரணம் இருக்கலாம்அதனால்தான் நீங்கள் இவ்வளவு பெரிய வித்தியாசத்தைக் காண்கிறீர்கள் இவை உள் குழு மாறுபாட்டு அளவை அல்லது பிழை மாறுபாட்டு அளவை என அழைக்கப்படுகின்றன மற்றும் இந்த இரண்டையும் ஒப்பிடும்போது இடை குழு மாறுபாட்டு அளவை என் அழைக்கிறோம் எனவே வெளிப்படையாக எஃப் மதிப்பை நாம் இடை குழு மாறுபாட்டு அளவை உள் குழு மாறுபாட்டு அளவை என கணக்கிடுகிறோம் மற்றும்நம்மிடம் போதுமான பெரிய F இருக்க வேண்டும் அட்டவணையை விட மிகப் பெரியது அதன்பிறகே புள்ளியியல்படி ஆணின் சுருதியானது பெண்ணின் சுருதியோடு தொடர்புப்படுத்தினால் முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசம் உள்ளது எனக்கூற முடியும் நீங்கள் பார்ப்பதுபோல் உள் குழு மாறுபாட்டு அளவை இருக்கும் அல்லது பிழை மாறுபாட்டு அளவை பெரியதாக இருக்கும்ஏனென்றால் 87 150 அதேசமயம்இங்கே அது அதிகம் இல்லைஆனால் இங்கே இது மிகப்பெரியது இங்கே இது மிகப்பெரியது 140 மற்றும் 210 ஆகும் எனவே குழுக்களுக்கிடையில் நமக்கு போதுமான பெரிய வேறுபாடு இல்லாவிட்டால் பிழை மாறுபாட்டு அளவை அல்லது உள் குழு மாறுபாட்டு அளவை பெரியதாக இருக்கும்நமது F விகிதங்கள் போதுமானதாக இருக்காது கடந்த முறைபல்வேறு வர்க்கங்களை எவ்வாறு பார்ப்பது என்பதை நான் உங்களுக்குக் கற்றுக் கொடுத்தேன் 3 முக்கியமான வர்க்கங்கள் உள்ளன - மொத்த கூட்டுத்தொகையின் வர்க்கங்கள் இடை குழு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மற்றும் உள் குழு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இப்போது மொத்த கூட்டுத்தொகையின் வர்க்கங்களுக்கு கட்டின்மை கூறுகள் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் 6 1 ஆகும் குழுவிற்கு இடையில் நம்மிடம் 2 குழுக்கள் உள்ளன எனவே கட்டின்மை கூறுகள் 1 ஆகும் மொத்த கூட்டுத்தொகையின் வர்க்கங்கள் 6 1 5 குழுக்களுக்கு இடையில் 1 ஆகும் பிழைகள் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் அல்லது கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இது 5 1 4 கட்டின்மை கூறுகளாக இருக்கும் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் கணக்கிடுகிறோம்இடை கூட்டுத்தொகை வர்க்கங்களை கணக்கிடுகிறோம் பின்னர் உள் கூட்டுத்தொகை வர்க்கங்களை கணக்கிடுகிறோம் பின்னர்நாம் அநோவா அட்டவணையை உருவாக்குகிறோம் மீண்டும் காண்பிக்கிறேன் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று ஒன்று உள்ளது எனவே மொத்த கூட்டுதொகை வர்க்கங்களை எவ்வாறு கணக்கிடுவது x என்பது தரவு புள்ளியின் மொத்தம் x டபுள் பார் என்றால் என்ன x டபுள் பார் என்பது முழு தரவுகளின் ஒட்டுமொத்த சராசரி ஏனென்றால் நீங்கள் ஆண் சுருதிக்கு ஒரு சராசரியைப் பெறுவீர்கள் x பார் என்று அழைக்கப்படும் பெண் சுருதிக்கு ஒரு சராசரி கிடைக்கும்அதேசமயம் அந்த 2 சராசரிகளின் சராசரியை நீங்கள் எடுக்கும்போது அது x டபுள் பார் என்று அழைக்கப்படும் எனவே மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்பது அதாவது முழு தரவு தொகுப்பின் ஒட்டுமொத்த சராசரியை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் இந்த 6 தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றையும் கழித்து வர்க்கப்படுத்துங்கள் இது மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை உங்களுக்கு வழங்கும் 6 தரவு புள்ளிகள் இருப்பதால் கட்டின்மை கூறுகள் 5 ஆகும் இப்போது மாதிரிகளுக்கு இடையில் நம்மிடம் 2 மாதிரிகள் உள்ளன ஒன்று ஆண் மற்றொன்று பெண் ஆணுக்கு ஒரு சராசரி இருக்கிறது பிறகு பெண்ணுக்கு ஒரு சராசரி இருக்கிறது ஒப்புக்கொள்கிரீர்களா ஆகவே ஒட்டுமொத்த சராசரியுடன் அதைக் கழித்து அதை வர்க்கப்படுத்தவும் பின்னர் தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையால் பெருக்கவும் எடுத்துக்காட்டாக 3 ஆண் எனவே நாம் 3 ஆல் பெருக்குகிறோம் எனவே ஆணுக்கு நாம் என்ன செய்வது நாம் ஆண் சராசரியை எடுத்துக்கொள்கிறோம் ஒட்டுமொத்த சராசரியிலிருந்து கழிப்போம் அதை வர்க்கமாக்குகிறோம் 3 ஆல் பெருக்கிக் கொள்வோம் நீங்கள் பெண் சராசரியை எடுத்துக்கொள்கிறீர்கள் ஒட்டுமொத்த சராசரியிலிருந்து கழித்து அதை வர்க்கமாக்கி பின்னர் 3 ஆல் பெருக்கலாம் எனவே இடை மாதிரி கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் கணக்கிடுகிறோம் இப்போது உள் மாதிரி இது உள் மாதிரி பிழையை உங்களுக்குத் தருகிறது உங்களுக்கு ஆண் சராசரி தெரியும் எனவே ஒவ்வொரு ஆண் பதங்களையும் கழித்து அதை வர்க்கமாக்கி கூட்டவும் நாம் அதை 3 முறை செய்கிறோம் நீங்கள் பெண் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பெண் தரவையும் கழித்து அதை வர்க்கமாக்கி கூட்டலாம் நமக்கு உள் மாதிரிகள் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் நான் சொன்னது போல மொத்தத்தின் கட்டின்மை கூறு என்பது 6 தரவு புள்ளிகள் கழித்தல் 1 ஆக 5 இடை மாதிரிக்கு நம்மிடம் ஆண் மற்றும் பெண் உள்ளார்கள் 2 1 என்பது 1 5 1 என்பது 4 ஆகும் இது வர்க்கங்களின் உள் மாதிரிகள் கூட்டுத்தொகையாக இருக்கும் நீங்கள் சரிபார்க்கவும் முடியும் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை என்பது வர்க்கங்களின் இடை மாதிரிகள் கூட்டுத்தொகை மற்றும் வர்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகையின் சேர்ந்த கூட்டுத்தொகையாக இருக்கும் இன்மை கருதுகோளானது ஆக இருக்கும் அதாவது ஆணின் மாறுபாட்டு அளவையானது பெண்ணின் மாறுபாட்டு அளவைக்கு சமமாக இருக்கும் மற்றும் மாற்று கருதுகோளானது ஆக இருக்கும் நீங்கள் இந்த கணக்கீட்டை செய்தவுடன் நாம் அநோவா அட்டவணை எனப்படும் இதை தயாரிக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமானது இது நமது கணக்கீட்டின் சுருக்கத்தை உங்களுக்கு வழங்குகிறது எனவே வர்க்கங்களின் இடை கூட்டுத்தொகையை நான் சொன்னது போல் நீங்கள் இதைஇப்படிச் செய்கிறீர்கள் கட்டின்மை கூறுகள் இந்த நிகழ்வில் 1 ஆக இருக்கும் பிறகு வர்க்கங்களின் உள் கூட்டுத்தொகையை பெற நீங்கள் இதை இப்படிச் செய்கிறீர்கள் பின்னர் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையை பெற இதை நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் கட்டின்மை கூறுகள் 5 ஆக இருக்கும் எனவே 1 5 1 உங்களுக்கு n2 ஐ வழங்கும் இப்போது நான் சராசரியைக் கணக்கிட விரும்பினால் நான் என்ன செய்வது B SS n1 மற்றும் W SS n2 ஆகியவை இந்த 2 க்கான சராசரியை உங்களுக்கு வழங்கும் இப்போது இதுதான் பிழை இது மாறுபாட்டு அளவை இடை மதிப்பு F1 F2 எனக்கு F விகிதத்தை கொடுக்கும் பின்னர் அட்டவணையில் இருந்து n1 மற்றும் n2 கட்டின்மை கூறுகளுக்கான F அட்டவணை நான் அவர்கள் F அட்டவணையை விட அதிகமாக கணக்கிட்டுள்ளார்களா அல்லது கணக்கிடப்பட்ட F ஐ விட குறைவாக உள்ளதா என்று பார்க்கிறேன் எனவே நீங்கள் குறைவாக கணக்கிட்டுள்ளீர்கள் வெளிப்படையாக உங்களுக்கு இன்மை கருதுகோளை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை கணக்கிடப்பட்ட F அதிகமாக இருந்தால் அப்போது நீங்கள் இன்மை கருதுகோளை நிராகரிக்க ஒரு காரணம் இருக்கிறது நாம் இந்த வினாவினை பார்க்கலாம் 150 87 120 என்பது ஆண் சுருதி மற்றும் 210 180 140 என்பது பெண் சுருதி இந்த 3 ஐயும் கூட்டுகிறேன் 3 ஆல் வகுக்கிறேன் எனக்கு சராசரி கிடைக்கும் இது ஆண் சராசரி அதேபோல் இந்த 3 ஐயும் கூட்டி 3 ஆல் வகுக்கிறேன் இது பெண் சராசரி நான் 119 மற்றும் 176 ன் சராசரியை எடுத்துக் கொண்டால் எனக்கு பொது சராசரி கிடைக்கும் அதுவே ஒட்டுமொத்த சராசரி இப்போது வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையை எவ்வாறு கணக்கிடுவீர்கள் இந்த சமன்பாட்டை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றையும் எடுங்கள் பொது சராசரியிலிருந்து கழியுங்கள் அதை வர்க்கமாக்கி தொடர்ந்து கூட்டுங்கள் எனவே நான் 150 147 8 ஐ எடுக்கிறேன் கழிக்கிறேன் வர்க்கமெடுக்கிறேன்87 147 82 120 147 82 210 147 82 180 147 82 140 147 82 அதையெல்லாம் கூட்டினால் எனக்கு 9440 கிடைக்கும் புரிகிறதா இது உங்களுக்கு வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையை வழங்குகிறது இப்போது நான் வர்க்கங்களின் இடை கூட்டுத்தொகையை கணக்கிட விரும்புகிறேன் வர்க்கங்களின் இடை கூட்டுத்தொகையை எவ்வாறு கணக்கிடுவது உங்களுக்கு நினைவிலிருந்தால் நீங்க ஒவ்வொரு சராசரியை எடுத்து அதனை பொது சராசரியிடமிருந்து கழித்து வர்க்கப்படுத்தி பின்னர் அங்குள்ள பதங்களின் எண்ணிக்கையால் பெருக்குனீர்கள் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நான் என்ன செய்கிறேன் 119 147 8 அதை வர்க்கப்படுத்தி 3 ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஏனெனில் 3 தரவு புள்ளிகள் உள்ளன 176 6 147 8 வர்க்கமெடுங்கள் 3 ஆல் பெருக்கவும் உங்களுக்கு இது கிடைக்கிறது இப்போது நீங்கள் இந்த இரண்டையும் கூட்டினால் 4988 வரும் எனவே இது உங்களுக்கு வர்க்கங்களின் இடை மாதிரி கூட்டுத்தொகையை வழங்குகிறது கட்டின்மை கூறுகள் 1 ஆக இருக்கும் 40 கட்டின்மை கூறுகள் 5 ஆக இருக்கும் வர்க்கங்களின் உள் கூட்டுத்தொகை நீங்கள் எவ்வாறு கண்டறிவீர்கள் நீங்கள் சராசரியை அறிவீர்கள் ஒவ்வொரு மதிப்பையும் நீங்கள் அறிவீர்கள் எனவே 150 1192 87 1192 120 1192 210 176 62 ஏனெனில் இது பெண்ணுக்கானது 210 176 62 180 176 62 140 176 62 இவை அனைத்தையும் நீங்கள் கூட்டினால் 4452 புள்ளிக்கு வருகிறது இது உள் மதிப்பு என அழைக்கப்படுகிறது இது பிழையின் அறிகுறியாகும் நீங்கள் இடை மற்றும் உள் மதிப்புகளைக் கூட்டினால் மொத்தத்தைப் பெற வேண்டும் இப்போது நீங்கள் அதைப் பார்க்க முடிகிறதா எனவே நம்மிடம் 8 2 10 5 3 13 1 14 4 9 13 1 14 4 4 1 9 4 4 0 உள்ளது இது குறுக்கு சோதனை எனவே இடை மதிப்பை நாம் 4 9 8 8 ஆக எடுத்துக்கொள்கிறோம் உள் மதிப்பை நாம் 4 4 5 2 ஆக எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் மொத்தம் 9 4 4 0 ஆகும் பின்னர் நான் சொன்னது போல் ஆண் மற்றும் பெண் இருக்கிறார்கள் என்பதால் கட்டின்மை கூறுகள் ஆக மொத்தம் 6 தரவு புள்ளிகளுக்கு 1 கட்டின்மை கூறுகள் 5 கட்டின்மை கூறுகள் எனவே உள் மதிப்பு 5 1 4 ஆகும் இப்போது வர்க்கங்களின் சராசரி கூட்டுத்தொகை 4 9 8 8 1 4 4 5 2 4 இது உங்களுக்கு இதைத் தருகிறது இப்போது F விகிதம் என்பது இடை மதிப்பை உள் மதிப்பால் வகுத்து கிடைப்பது உள் மதிப்பு என்பது பிழையின் குறியீடாகும் எனவே இது 4 481 ஆக வெளிவருகிறது இப்போது நீங்கள் அட்டவணைக்குச் சென்றால் நீங்கள் p 0 05 க்குச் செல்லுங்கள் நீங்கள் என்ன எடுக்கிறீர்கள் நீங்கள் 1 4 கட்டின்மை கூறுகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே 1 4 என்பது 7 71 ஆக வருகிறது எனவே 7 71 என்பது உங்கள் அட்டவணை மதிப்பு 95 நம்பிக்கையில் கணக்கிடப்பட்ட மதிப்பு 4 48 ஆகும் இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியாது இது 1 4 கட்டின்மை கூறுகளில் p 0 இதை எப்படி செய்வது இது மிகவும் கடினம் அல்ல தந்திரமானதாகத் தோன்றும் ஆனால் அது கடினம் அல்ல எனவே வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையைப் பெறுகிறோம்வர்க்கங்களின் இடை கூட்டுத்தொகையைப் பெறுகிறோம் பின்னர் வர்க்கங்களின் உள் கூட்டுத்தொகையைப் பெறுகிறோம் நீங்கள் இதையும் பெறுவதற்கு எப்போதும் மொத்தத்திலிருந்து இடை மதிப்பை கழிக்கலாம் கட்டின்மை கூறுகளைப் போல நீங்கள் இதைப் பெறுவதற்கு எப்போதும் மொத்தத்திலிருந்து இடை மதிப்பை கழிக்கலாம் எனவே எந்த பிரச்சனையும் இல்லை எனவே இந்த முறையிலான கணக்கீட்டை நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அதை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் அது முக்கியம் அதை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் நாம் இடை மதிப்பை பெறுகிறோம் பின்னர் நாம் மொத்த மதிப்பைப் பெறுகிறோம் பின்னர் வர்க்கங்களின் சராசரி கூட்டுத்தொகையை கட்டின்மை கூறுகளை வகுப்பதன் மூலம் பெறுகிறோம் பின்னர் பிழையால் வழங்கப்பட்ட F விகிதம் மொத்தப்பிரிவில் வரும் குழுக்களுக்கு இடையில் வரும் குழுக்களுக்கு இடையில் அல்லது பாலினம் ஆண் மற்றும் பெண் இடையே மேலே வரும் நமக்கு F விகிதம் 4 48 கிடைக்கும் 1 இல் அட்டவணை உங்களுக்கு தரும் 1 4 கட்டின்மை கூறுகள் 7 எனவே இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை அதைச் செய்வது கடினமான பிரச்சினை அல்ல எக்செல் கூட இதைச் செய்ய முடியும் எக்செல் மூலம் நாம் அதைச் செய்ய பல்வேறு வழிகள் உள்ளன FTEST என்று ஒரு கட்டளை உள்ளது அதில் நீங்கள் வரிசை 1 வரிசை 2 ஐ கொடுத்தால் அது F விகிதத்தை கணக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறது உண்மையில் அது அதனை அநோவா மூலம் செய்யாது ஆனால் அது F சோதனை மூலம் செய்கிறது F சோதனை என்பது 2 மாறுபாட்டு அளவைகளின் விகிதங்களாகும் பின்னர் கண்டிப்பாக நீங்கள் இந்த FDIST கட்டளையை நினைவில் வைத்திருக்க வேண்டும் 2 கட்டின்மை கூறுகளுக்கான விகிதத்தை கொடுக்கும்போது இது உங்கள்ளுக்கு நிகழ்தகவைத்தருகிறது FINV கட்டளையானது நாம் நிகழ்தகவைக் கொடுத்தால் F ஐ 2 கட்டின்மை கூறுகளின் F மதிப்பை கணக்கிடுகிறது இது அட்டவணையைப் போன்றே உள்ளது நாம் இதையும் பார்ப்போம் சரியா இந்த வினாவினை எக்செல் பயன்படுத்தி எவ்வாறு செய்வது எனவே எக்செல் நீங்கள் எக்செல்லுக்குச் செல்லுங்கள் இது இதனை சேமிக்கும் கண்ட்ரோல் நாம் சொல்வது FTEST இது உங்களுக்கு நிகழ்தகவைத் தருகிறது வரிசை 1 இன் மாறுபாட்டு அளவைக்கான இரு முனை நிகழ்தகவு மற்றும் அவைகள் முக்கியத்துவம்வாய்ந்த வேறுபாடாக இல்லை இது உங்களுக்கு நிகழ்தகவைத் தருகிறது மற்றும் நீங்கள் பார்ப்பது போல் நிகழ்தகவானது 0 எனவே இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை இப்போது நாம் அதை FDIST ஆலும் செய்ய முடியும் ஆனால் FDIST இல் நீங்கள் விகிதத்தை கொடுக்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட வினாவில் விகிதம் 4 48 4 48 என்பதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டியது மற்றும் அவற்றின் ஒவ்வொன்றிற்கும் கட்டின்மை கூறுகள் எனவே FDIST 4 48 1 கம்மா 4 ஓ மன்னிக்கவும் FDIST 4 48 1 கமா 4 0 எனவே விகிதத்திற்கு இது உங்களுக்கு சில நிகழ்தகவு 0 1 ஐ வழங்குகிறது எனவே நிகழ்தகவைக் கொடுத்தால் நம்மால் முடியாது இது FINV கட்டளையைப் பயன்படுத்தி அந்த அட்டவணையைப் போலவே கணக்கிட முடியும் எனவே 0 05 1 கமா 4 இது 7 எனவே நீங்கள் 7 7 என்ற விகிதத்தை அடைய வேண்டும் அதேசமயம் நான் இங்கு காட்டியுள்ள விகிதம் 4 48 ஆகும் இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை எக்செல் ஐப் பயன்படுத்தி நாம் இதைச் செய்யலாம் ஆனால் எக்செல் அதை அநோவா மூலம் செய்யாது எக்செல் அதை FTEST ஆல் செய்கிறது FTEST ஆனது வரிசை 1 மற்றும் வரிசை 2 க்கான இறு முனை நிகழ்தகவைக் கணக்கிடுகிறது இது வர்க்கங்களின் பிழைகள் கூட்டுத்தொகையைப் பார்க்கவில்லை இது வர்க்கங்களின் இடை கூட்டுத்தொகையைப் பார்க்கவில்லை ஆனால் இது 2 தரவு தொகுப்புகளின் 2 மாறுபாட்டு அளவைகளை ஒப்பிட்டு கணக்கீடு செய்கிறது என்னிடம் 3 தரவுத் தொகுப்புகள் இருந்தால் எக்செல் இல் இருக்கும் FTEST கட்டளையை என்னால் பயன்படுத்த முடியாது எனவே நான் அதை அநோவா மூலம் செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு சில வினாக்களை காண்பிக்கப்போகிறேன் உங்களிடம் 2 தரவுத் தொகுப்புகள் இருந்தால் மட்டுமே விகிதம் 1 விகிதம் 2 ஆல் வகுக்கமுடியும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதை விட அதிகமாக இருந்தால் அது சாத்தியமில்லை இப்போது நாம் அதை இரு மாதிரி t சோதனை மூலமாகவும் செய்யலாம் நம்மிடம் 1 தரவு தொகுப்பு உள்ளது மற்றொரு தரவு தொகுப்பு உள்ளது எனவே இதை இரு மாதிரி t சோதனை மூலம் செய்யலாம் உங்கள் அனைவருக்கும் t சோதனை தெரியும் எனவே தரவு தொகுப்பு 1 தரவு தொகுப்பு 2 இது ஒரு முனை அல்லது இறு முனை எனவே எந்த வித்தியாசமும் வித்தியாசமும் இல்லை எனவே ஒரு முனை பரவல் சமமற்ற மாறுபாட்டு அளவை நாம் 3 ஐ கூறலாம் 3 ஆனது 0 05 ஐ விட பெரியது எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை நாம் செய்கிறோம் நான் சமமற்ற மாறுபாட்டு அளவையைச் செய்தேன் நான் சமமான மாறுபாட்டு அளவையையும் முயற்சிக்கிறேன் ஒரு மாதிரி t சோதனை சமமான மாறுபாட்டு அளவை நான் x ஐப் பார்க்கிறேன் இது இன்னும் சற்றே அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் t சோதனை செய்யலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம் இது மிக நெருக்கமான எல்லை ஏனெனில் ஒரு மாதிரி t சோதனைக்கு 0 05 ஆனால் F சோதனை மிகப் பெரிய வித்தியாசத்தைக் காட்டுகிறது 4 புள்ளி சரியா F சோதனை ஒரு பெரிய வித்தியாசத்தைக் காட்டுகிறது கணக்கிடப்பட்ட F மதிப்பு ஆனது 4 48 அதேசமயம் புள்ளிஇயல்படி முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசத்திற்காக இது 7 70 ஐ விட பெரியதாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆகவே உங்கள் உள் மதிப்பின் மாறுபாட்டு அளவை மிக மிகப் பெரியது எனவே அதனால்தான் 2 தரவுத் தொகுப்புகளை நம்மால் வேறுபடுத்திப் பார்க்க முடியவில்லை அது வெளிப்படையானது மாறுபாட்டு அளவைகள் மிகப் பெரியவை உங்களால் இயலவில்லை இதற்கான மாறுட்டு அளவைகளை நீங்கள் மேம்படுத்தினால் இது உண்மையில் இரு முனை சோதனைக்கு வரும் அதேசமயம் முந்தையது ஒரு முனை சோதனைக்குரியது ஏனென்றால் இங்கே நீங்கள் பார்ப்பது போல் நான் இங்கே 1 ஐ இடுகிறேன் இங்கே நான் 2 ஐ இடுகிறேன் எனவே மாறுபாட்டு அளவைகள் பெரியவை அதனால்தான் நம்மால் 2 தரவுத் தொகுப்புகளுக்கு இடையில் வேறுபடுத்த முடியவில்லை அது ஒரு விஷயம் ஏனெனில் பிழை மாறுபாட்டு அளவை மொத்தப்பிரிவில் வருகிறது எனவே F மதிப்பு சிறியதாக வெளிவருகிறது அதனால்தான் இது உண்மையில் அட்டவணை F ஐ விட முக்கியத்துவம் வாய்ந்த அளவு பெரிதாக இல்லை எனவே இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் மாறுபாட்டு அளவைகள் மிகப் பெரியவை இந்த 87 150ஐப் பாருங்கள் அதுபோலவே 140 210 எனவே சுருதியில் கிட்டத்தட்ட 70 வித்தியாசம் அதாவது 30 வித்தியாசம் நீங்கள் தரவுத் தொகுப்புகளைச் சேகரிக்கும் போது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான தரவுத் தொகுப்புகளைச் சேகரிக்க வேண்டும் அது ஒரு விஷயம் மேலும் நிலையான தரவுகளைக் கொண்டிருக்க முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் பெரிய மாறுபாட்டு அளவைகளைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் என்றால் இடை குழு மாறுபாட்டு அளவைகளை நீங்கள் பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியும் இந்த பிழை மாறுபாட்டு அளவை எடுத்துக்கொள்லும் மேலும் நீங்கள் குழுக்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசங்களைக் காண முடியாதபடி உண்மையான சிக்கலில் இருக்கலாம் நாம் மீண்டும் நினைவுபடுத்துவோம் இந்த குறிப்பிட்ட வினாவில் 3 வகையான வர்க்கங்களின் தொகையை நாங்கள் கண்டறிந்தோம் ஒன்று வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒவ்வொரு தரவு புள்ளியையும் பொது சராசரியுடன் கழிப்பதன் மூலம் பெறப்படுகிறது பொது எவ்வாறு பெறுவீர்கள் ஆணின் சராசரி பெண்ணின் சராசரி பின்னர் சராசரியின் சராசரியை எடுங்கள் அது பொதுவானது அதாவது வர்க்கங்களின் மொத்த கூட்டுத் தொகை வெளிப்படையாக உள்ளது இப்போது வர்க்கங்களின் இடை மாதிரி கூட்டுத்தொகை என்ற ஒன்று உள்ளது ஒவ்வொரு மாதிரிக்கும் உங்களிடம் ஒரு சராசரி இருக்கும் இவை ஒவ்வொன்றின் வித்தியாசத்தையும் நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் சராசரியை எடுத்துள்ளீர்கள் அது பொது சராசரி இந்த 119 ஆனது 147 இலிருந்து வேறுபட்டது எனவே நீங்கள் இதைக் கழிக்கிறீர்கள் அதை வர்க்கப்படுத்துங்கள் இது 3 தரவு புள்ளியின் காரணமாக நடந்தது 3 ஆல் பெருக்கப்படுகிறது இப்போது நீங்கள் பெண் சராசரியை 147 இல் கழித்து அதை வர்க்கமாக்கி 23 ஆல் பெருக்கி இவை அனைத்தையும் கூட்டுகிறீர்கள் அது உங்களுக்கு மாதிரிகளுக்கு இடையேயான மதிப்பைக் கொடுக்கும் நீங்கள் உள் மாதிரிகளின் மதிப்பை விரும்பினால் 119 1502 87 1192 120 1192 210 1762 180 1762 140 1762 நீங்கள் அதைக்கூட்டுவீர்கள் அது உங்களுக்கு உள் மதிப்பைத் தரும் உள் மதிப்பு என்பது இங்கே வெளியே வரும் பிழையின் அறிகுறியாகும் இடை மதிப்பு என்பது குழு அல்லது சிகிச்சை அல்லது மருந்துகள் அல்லது இயக்குபவர்கள் அல்லது நோயாளிகளின் விளைவு என எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டையும் கூட்டினால் நீங்கள் மொத்தத்தை பெற வேண்டும் மற்றும் ஒட்டுமொத்த கட்டின்மை கூறுகள் 6 தரவு புள்ளி கழித்தல் 1 5 இடை மதிப்பானது 1 கட்டின்மை கூறுகளைக் கொண்டுள்ளது ஏனெனில் நாம் 2 பாலினங்களைப் பற்றி பேசுகிறோம் ஆண் பெண் அல்ல எனவே 1இன் உள் மதிப்பு 5 1 என்பது 4 ஆக இருக்கும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிழை அல்லது உள் மதிப்பு போதுமான அளவு கட்டின்மை கூறுகளைக்கொண்டிருக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் இங்கே மிகக் குறைந்த எண்ணிக்கையை கொண்டிருக்காதீர்கள் பிறகு உங்களால் பிழையின் நீட்சியை உண்மையாக அளவிட முடியாது வர்க்கங்களின் சராசரி கூட்டுத்தொகையை நாம் பெற்றவுடன் F மதிப்பைப் பெறுவதற்கு இடை மதிப்பை பிழை மதிப்பு மூலம் வகுத்து பிறகு அதை அட்டவணை F மதிப்புடன் ஒப்பிட வேண்டும் இப்படித்தான் நீங்கள் இந்த வினாவினைச் செய்ய வேண்டும் இது மிகவும் கடினம் அல்ல எனவே இதிலிருந்து தெரிந்துகொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்மிடம் ஒரு சிறிய தரவுத் தொகுப்பே இருப்பதால் உண்மையில் புரிந்துகொள்ள முடியவில்லை நீங்கள் பாலினத்தை சராசரி வாரியாக பார்த்து பெண்ணை ஆண்களை விட உயர்ந்த தளத்தில் இருக்கின்றார்கள் என்றாலும் இங்கே மாறுபாட்டு அளவை இருப்பதால் புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசம் இருப்பதாக நாம் கூற முடியாது எனவே முதல் அல்லது இரண்டாம் வகுப்பில் நான் பேசிய மாறுபாடு மாறுபாட்டு அளவை தான் இங்கே சராசரியை விட முக்கியமானது இங்கு அது தெளிவாக தெரிகிறது உண்மையில் நாம் மிகப் பெரிய வித்தியாசம் இருப்பதை காண்கிறோம் 119 மற்றும் 176 ஆனால் புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசம் இல்லை என்று கூறுகிறோம் ஏன் இந்த பெரிய மாறுபாட்டு அளவையின் காரணமாகத்தான் மற்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது புள்ளியியல்படி மாறுபாடு அளவை மிக முக்கிய பங்காற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா எனக் கண்டறிய சராசரியைவிட முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசங்களை கண்டறிய மற்றும் அநோவாவானது முற்றிலும் மாறுபாட்டு அளவைகளை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் F சோதனையானது முற்றிலும் மாறுபாட்டு அளவைகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அடுத்த வகுப்பிலும் இந்த அநோவா வினாக்களைக் குறித்து மேலும் தொடரலாம் ஏனென்றால் உங்களுக்கு இதுகுறித்து நல்ல நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது எக்செல் இல் கிடைக்கும் FTEST ஆனது ஒரு F சோதனையை மட்டும் செய்ய முடியும் அதாவது இது 2 தரவு தொகுப்புகளின் விகிதத்தை எடுக்கும் என்னிடம் 3 தரவு தொகுப்புகள் மற்றும் FTEST உள்ளது என்று வைத்துக்கொண்டால் இந்த செயல்பாடு எதுவும் செய்ய முடியாது நாம் அநோவா வழியாக செல்ல வேண்டும் அதைச் செய்யக்கூடிய வணிக மென்பொருள்கள் உள்ளன பின்னர் நான் சொன்ன FINV கட்டின்மை கூறுகளைக் கொடுக்கும் F அட்டவணை போன்றது p மதிப்பு 0 05 என்று கொடுக்கப்பட்டால் அது F மதிப்பு என்னவாக இருக்கும் என்று உங்களுக்குத் தெரிவிக்கும் FDIST உங்களுக்கு வேறு வழியைக் கூறுகிறது மற்றும் F விகிதத்தைக் கொண்டு நிகழ்தகவை உங்களுக்கு வழங்குகிறது எக்செல் செயல்பாடுகள் உண்மையில் அநோவாவில் அதிகம் செய்ய முடியாது இப்போது நிச்சயமாக அதைச் செய்வதற்கு வேறு பல வழிகள் உள்ளன ANOVA அட்டவணையைப் பெறுவதற்கு நாம் உடன்தொடர்பு முறையை பயன்படுத்தலாம் நாம் பின்னர் ஒரு வினா F சோதனையுடன் இருக்கும்போது அதை அதிகம் பார்ப்போம் அதேசமயம் நீங்கள் இப்போது இதைச் செய்ய இரு மாதிரி t சோதனையையும் பயன்படுத்தலாம் ஆனால் இரு மாதிரி டி சோதனைக்கு வரம்பு உள்ளது என்னிடம் ஆண் பெண் குழந்தைகள் குழுக்களுக்கு இடையேயுள்ள மதிப்புகள் இருந்திருந்தால் நான் இரு மாதிரி t சோதனை அதாவது நான் இதுபோன்ற 2 மாதிரிகளை ஒரு நேரத்தில் எடுத்து இந்த வகை t சோதனையைச் செய்ய வேண்டும் ஆனால் இது மிகவும் சுலபமானது அல்ல மேலும் t சோதனை சராசரிகளைப் பார்க்கிறது அதேசமயம் F சோதனை மாறுபாட்டு அளவையும் பார்க்கிறது நான் சொன்னது போல் அடுத்த வகுப்பிலும் நாம் நிறைய வினாக்களுடன் தொடருவோம் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி Key words Variance Null hypothesis between group variance within group variance total sample sum of squares between sample sum of squares within sample sum of squares global mean alternate hypothesis degrees of freedom error one way ANOVA ANOVA table முக்கிய சொற்கள் இன்மை கருதுகோள் இடை குழு மாறுபாட்டு அளவை உள் குழு மாறுபாட்டு அளவை மொத்த மாதிரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இடை மாதிரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உள் மாதிரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் பொது சராசரி மாற்று கருதுகோள் கட்டின்மை கூறுகள் பிழை ஒரு வழி அநோவா அநோவா அட்டவணை